இது மிகவும் சுவாரஸ்யமான ஆய்வக வகுப்பாகும் ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான சிக்னல் கண்டிஷனிங் யூனிட்டை கற்பிக்கிறோம் அங்கு உங்களுடைய ஆம்பிளிஃபையர் உங்கள் ADC கண்ட்ரோலர் இன்டெர்பாஸிங் மாடுல் மற்றும் டெம்ப்பெரேச்சர் சென்சார்கள் உட்பட உங்களுக்குத் தெரியும் இந்த வகையான டெம்ப்பெரேச்சர் சென்சாருக்கான சர்க்யூட்டை நீங்கள் எப்படி வடிவமைக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் எங்கள் துறையில் எங்களிடம் உள்ள ஆய்வகத்தில் இருப்பதை கொண்டு நாங்கள் செயல் விளக்கமளிப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட ஆய்வக வகுப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கேட்கவும் அதற்காகவே குறிப்பாக இந்த ஆய்வக வகுப்பை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் இதனால் நீங்கள் டெம்ப்பெரேச்சர் சென்சார்களைப் மட்டுமே பயன்படுத்த முடியாது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் ஆனால் சிக்னல் கண்டிஷனிங் யூனிட்களைப் புரிந்துகொண்டால் நீங்கள் பல வகையான சென்சார்களையும் பயன்படுத்தலாம் இது உங்கள் சென்சார் மற்றும் உங்கள் டிஸ்பிலேக்கும் இடையில் உள்ள ஒரு இன்டெர்பாஸிங் பிரிவு அல்லது மாடுல் போல இருக்கும் நான் அடுத்த ஆய்வக வகுப்பில் பார்க்கிறேன் அதுவரை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் எதாவது கேள்விகள் இருந்தால் NPTEL மன்றத்தின் மூலம் என்னிடம் கேட்க தயங்க வேண்டாம் தொகுதிக்கு வரவேற்கிறோம் டெம்ப்பெரேச்சர் சென்சாருக்கான சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டின் வடிவமைப்பை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் எந்த ஒரு சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டையும் முதலில் வடிவமைக்க நமது சிஸ்டத்தின் தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு முழுமையான சிஸ்டத்தின் தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இன்புட் ஸிஸ்டெத்தின் சிறப்பியல்புகளையும் அவுட்புட் முறையின் பண்புகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் LM 35 உடன் செல்வதே நமது நோக்கம் என்பதால் முதலில் LM 35 இன் தரவுத்தாள் நமக்கு தெரிய வேண்டும் LM 35 தரவுத்தளத்தை நாம் பார்க்கும்போது அது சென்சிட்டிவிட்டி எனப்படும் தகவலை வழங்குகிறது டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் சென்சிட்டிவிட்டி 0°C க்கு 10 மில்லிவோல்ட் ஆகும் இதற்கு என்ன பொருள் ஒவ்வொரு 1 °C டெம்ப்பெரேச்சர் உயர்வுக்கும் இது 10 மில்லிவோல்ட்களின் அவுட்புட் மின்னழுத்தத்தை அளிக்கிறது எனவே இதன் பொருள் என்ன இதன் பொருள் இது ஒரு குறைக்கடத்தி அடிப்படையிலான டெம்ப்பெரேச்சர் சென்சார் ஆகும் அங்கு இயற்பியல் அளவுருவின் மாற்றத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் டெம்ப்பெரேச்சர் ஆனது அவுட்புட் மின்னழுத்தமாக மாற்றப்படும் மற்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ் மில்லிவோல்ட்கள் என்ற வரம்பில் இருக்கும் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட் உபயோகிப்பதன் முக்கிய நோக்கம் நமது ADC சர்க்யூட்டான அடுத்த நிலைக்கு டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதே என்பது உங்களுக்குத் தெரிய வேண்டும் எனவே அதன் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் ஒரு பிளாக் டயக்ராம் ஐ பயன்படுத்தி ஸிஸ்டெத்தின் முழு அமைப்பையும் நான் குறித்துக்காட்டுகிறேன் இது என் டெம்ப்பெரேச்சர் சென்சார் என்று நான் சொன்னால் அது LM 35 மற்றும் நான் ADCயுடன் இன்டெர்பேஸ் செய்ய வேண்டும் என்றால் டெம்ப்பெரேச்சர் சென்சாரிலிருந்து ADCயின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக நாம் மற்றொரு அமைப்பில் சில வகையான சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட் அல்லது இன்டர்ஃபேசிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்துவோம் நமக்கு ஏன் அது தேவைப்படுகிறது காரணம் என்ன என்று பார்க்கும்போது நாம் எப்போதும் டெம்ப்பெரேச்சர் சென்சாரை நேரடியாக ADC சுற்றுக்கு இன்டர்ஃபேசிங் செய்தால் முழு ஸிஸ்டெத்தின் துல்லியம் குறையும் இந்த விஷயத்தில் இந்த துல்லியத்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாம் ADC ஐ பார்க்கும்போது நான் ADC யின் ரெபெரென்ஸ் ஐ 10 வோல்ட் ஆக குறித்துக்காட்டுகிறேன் மற்றும் ADC யின் பிட் ரெசொலூஷன் 8 பிட் ரெசொலூஷன் என்றால் இந்த முழுமையான 10 வோல்ட் ஆனது 256 எண்ணிக்கையிலான நிலைகளாகப் பிரிக்கப்படும் என்பது நமக்குத் தெரியும் அதாவது ஒவ்வொரு நிலை உயரத்தையும் ரெபெரென்ஸ் வோல்ட்டேஜ் ÷ 2n என குறிப்பிடலாம் n என்பது 8 28 என்பதால் 10 256 இது 39 மில்லிவோல்ட் எனவே ஒவ்வொரு நிலை உயரமும் 39 மில்லிவோல்ட் மற்றும் மொத்தமாக அது நிலைகளின் எண்ணிக்கையில் 256 ஐக் கொண்டிருக்கும் டெம்ப்பெரேச்சர் சென்சார் 750 சென்டிகிரேட் முதல் 1500 சென்டிகிரேட் வரை செல்ல முடியும் என்றாலும் முழு ஸிஸ்டெமானது 00 முதல் 1000 வெப்பத்திற்குள் இயக்க வேண்டும் ஆகவே நாம் விரும்புவது 00 சென்டிகிரேடுக்கும் 1000 சென்டிகிரேடுக்கும் இடையில் உள்ளது வரை மட்டுமே எனவே எந்த ஒரு சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்ம் இல்லாத டெம்ப்பெரேச்சர் சென்சார் 0 மில்லிவோல்ட்களிலிருந்து 100x1000 மில்லிவோல்ட்களுக்கு அவுட்புட் மின்னழுத்தத்தை வழங்க முடியும் அதாவது 1 வோல்ட் ஒரு முழுமையான 1000 ஐப் பயன்படுத்துவதற்காக இந்த 1 வோல்ட் நாம் கணக்கிட்டால் எத்தனை எண்களின் நிலைகளுக்கு ஒத்திருக்கும் ஒவ்வொரு நிலையும் 39 மில்லிவோல்ட்கள் 1 வோல்ட் ஆனது 256 எண்ணில் எத்தனை நிலைகளுக்கு ஒத்திருக்கும் எனவே அதாவது 1 39 மில்லி அதாவது இது மொத்தம் சுமார் 27 நிலைகளைப் பயன்படுத்தும் 256 நிலைகளில் நாம் நேரடியாக சென்சாரை ADC க்கு இன்டர்ஃபேசிங் செய்தால் அது 27 நிலைகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் மீதமுள்ளதை அது பயன்படுத்தவில்லை அதைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக டெம்ப்பெரேச்சர் சென்சாரிலிருந்து வரும் அவுட்புட் மின்னழுத்தத்தை ADCயின் அனைத்து நிலைகளுக்கும் என்னால் முழுமையான பயன்படுத்த முடிந்தால் ADCயின் ரெசொலூஷன் முழு ஸிஸ்டெத்தின் துல்லியம் அதிகமாக இருக்கும் எனவே நான் சொல்ல விரும்புவது இந்த விஷயத்தில் நாம் அளவிடக்கூடிய குறைந்தபட்ச டெம்ப்பெரேச்சர்யை கவனித்தால் அது 39 மில்லிவோல்ட் மட்டுமே அதனுடன் தொடர்புடைய வோல்ட் என்ன 39 மில்லிவோல்ட்டுகளுக்கு தொடர்புடைய இயற்பியல் அளவுரு என்ன நாம் கணக்கீட்டை வேரூன்றினால் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பது தெரியும் நாம் டெம்ப்பெரேச்சர் சென்சார் பார்க்கும் போது நீங்கள் இயற்பியல் அளவுருவைப் புரிந்துகொள்வீர்கள் அதாவது இந்த விஷயத்தில் டெம்ப்பெரேச்சர் சென்சார் கொடுக்கும் அவுட்புட் மின்னழுத்தத்தைப் பார்த்து அல்லது கவனிப்பதன் மூலம் மட்டுமே எனவே இதன் பொருள் சென்சிட்டிவிட்டி 10C க்கு 10 மில்லிவோல்ட்கள் 39 மில்லிவோல்ட்களுக்கு 3910 க்கு ஒத்ததாக இருக்கும் அதாவது ஸிஸ்டெத்தின் ரெசொலூஷன் 3 90 ஆகும் அவை தோராயமாக 40 ஆகும் ஆனால் அதேசமயம் நான் முழுமையான நிலைகளைப் பயன்படுத்த முடிந்தால் ஒவ்வொரு நிலை உயரமும் 40 ஆக இருக்கும் நான் ADCயின் முழுமையான நிலைகளைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த முழுமையான 1 வோல்ட் 256 நிலைகளாகப் பிரிக்கப்படும் இதன் நிலைகள் 256 பின்பு இதன் துல்லியம் மற்றும் முழுமையான ஸிஸ்டெத்தின் ரெசொலூஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் நாம் அதை எப்படி செய்வது இந்த குறிப்பிட்ட சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டை நாம் வடிவமைக்கும்போது சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டுடன் செல்வதன் மற்றொரு அனுகூலம் என்னவென்றால் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் டெம்ப்பெரேச்சர் சென்சார் மற்றும் ADC ஆகியவற்றுக்கு இடையேயான ஏதேனும் பொருத்தமின்மை இருந்தால் அது முற்றிலும் குறைக்கப்படும் இன்டர்ஃபேசிங் சர்க்யூட் எப்பொழுதும் அடுத்த சர்க்யூட்டின் இன்புட் பக்கத்திற்கும் அவுட்புட் பக்கங்களுக்கும் இடையே சரியான பொருத்தம் வழங்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த காரணத்தினால் நாங்கள் பொதுவாக ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் ஐ பயன்படுத்தி சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்களை வடிவமைக்கிறோம் இப்போது இந்த விஷயத்தில் முழு எண்ணமும் 1000 உடன் குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது இப்போது இந்த விஷயத்தில் 0 வோல்ட் என்பது 0 வோல்ட் உடன் குறிப்பிடப்பட்டால் 1000 என்பது 1 வோல்ட்டைக் குறிக்கிறது ஆனால் அதேசமயம் ADCயின் முழுமையான நிலைகளைப் பயன்படுத்தினால் நான் 1000 ஐ 10 வோல்ட்டுகளுடன் குறிப்பிட்டால் 00 என்பது 0 வோல்ட் எனது பிரச்சினை தீர்க்கப்படும் இப்போது முந்தைய வழக்கில் 27 நிலைகள் மட்டுமே பயன்படுத்திக்கொண்டிருந்தன அதேசமயம் 1000 க்கு ஒரு வெளியீடாக 10 வோல்ட் இருந்தால் அனைத்து நிலைகளும் பயன்படுத்தப்படும் எனவே இதன் பொருள் இப்போது உள்ள முழுமையான ஸிஸ்டெத்தின் டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் ரெசொலூஷன் என்ன ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் கணக்கிடும் பொழுது ஒரு முழுமையான ஸிஸ்டெத்தின் ரெசொலூஷன் பயன்பாட்டை மறுபரிசீலனை செய்தால் 10 வோல்ட் ஆனது 1000 சென்டிகிரேடுடன் குறிப்பிடப்படுகிறது இப்போது நான் 39 மில்லிவோல்ட்களைப் பெறுகிறேன் அதாவது 39 x 10010 அதாவது 390 மில்லிவோல்ட்கள் டெம்ப்பெரேச்சர் சென்சார்ன் ரெசொலூஷன் 0 390 சென்டிகிரேட் 0 390 சென்டிகிரேட் எனக் கொண்டால் முழுமையான ஸிஸ்டெம் இன்புட் டெம்ப்பெரேச்சர்யில் ஒவ்வொரு 0 390 சென்டிகிரேடிற்கும் மாற்றத்தை கொடுக்க முடியும் இது 0 50 சென்டிகிரேடுக்கும் குறைவானது ஆனால் அதேசமயம் நாம் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த குறிப்பிட்ட சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் ஸிஸ்டெத்தின் ரெசொலூஷன் 3 90 சென்டிகிரேட் ஆகும் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்துவதால் கண்டிஷனல் சர்க்யூட்டின் சிறந்த துல்லியத்தையும் ரெசொலூஷனயும் அடைய முடியும் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் உயர் பிட் ADCயுடன் சென்றால் அது பயனளிக்காதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆமாம் இன்னும் அதிகமாக அதை ADC உடன் அடைய முடியும் ஆனால் அதிக பிட் ADCயில் உள்ள பிரச்சினை அதன் விலை எனவே ஒரு ADC யின் இன்புட் மற்றும் அவுட்புட் பக்கத்திற்கு இடையே ஒரு எளிய ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் பயன்படுத்தலாம் என்பது ஒரு வழி அல்லது இப்போது அதிக ரெசொலூஷனயும் அடையலாம் நாம் ஏன் சிக்னல் கண்டிஷனருடன் செல்கிறோம் என்பது தெளிவாகிறது இப்போது அடுத்து 10 வோல்ட்டுகளுடன் 1000 ஐப் பெற அத்தகைய அமைப்பை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்று பார்ப்போம் நாம் இதை நன்றாகப் புரிந்து கொள்ள கெய்ன் ஐ கணக்கிடுவோம் எனவே இப்பொழுது ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் ஐ பயன்படுத்தி இந்த வகையான சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டை எப்படிச் செயல்படுத்தலாம் என்று பார்ப்போம் அதைச் செயல்படுத்துவதற்கு முன் அந்த 1000 சென்டிகிரேட்டை மாற்றுவதற்கு அல்லது 1000 சென்டிகிரேடில் இருந்து அவுட்புட்டை ADC இன் இன்புட்டாக மாற்றுவதற்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன என்பதைக் கணக்கிடுவோம் எனவே நமது விஷயத்தில் 00 முதல் 1000 யே விருப்பத்திற்கான காரணம் அல்லது ஒரு உருவாக்க நினைக்கும் அமைப்பின் இயக்க வரம்பு ஆகும் நாம் பொதுவாக 0 மில்லிவோல்ட் முதல் 1 வோல்ட் வரை அவுட்புட்டைப் பெறுகிறோம் ஆனால் அதேசமயம் 0 முதல் 10 வோல்ட் வரை செயல்படுத்தினால் ஸிஸ்டெத்தின் ரெசொலூஷன் அதிகமாக இருக்கும் இது பதிவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மாற்றம் 3 0 390 சென்டிகிரேட் ஆகும் இருப்பினும் நமது டெம்ப்பெரேச்சர் சென்சார் 0 390 சென்டிகிரேட் மாற்றத்திற்கான அவுட்புட் சிக்னல் ஐ வழங்கலாம் இப்போது அதாவது 1 வோல்ட் ஐ நான் 10 வோல்ட்டாக மாற்ற வேண்டும் இன்புட் 1 என்றால் அவுட்புட் 10 மற்றும் இது முற்றிலும் லீனியர் இது முற்றிலும் லீனியர் எனவே மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதே கெய்ன்யில் அவுட்புட் மாறும் ஆனால் ஸிஸ்டெத்திற்கு அல்லது இன்டெர்பாஸிங் சர்க்யூட்ற்கு வழங்கப்பட வேண்டிய கெய்ன் என்ன அதாவது இன்புட்டில் ஏற்படும் எந்த ஓரு மாற்றமும் அவுட்புட்டில் மாற வேண்டும் அதாவது நான் அதைச் செய்ய விரும்பினால் இன்புட் மூலம் அவுட்புட்டைச் சொல்லலாம் இது கெய்ன் 10 ஐத் தவிர வேறில்லை எனவே இதன் பொருள் என்னிடம் டெம்ப்பெரேச்சர் சென்சார் இருந்தால் இந்த விஷயத்தில் LM 35 எனில் மற்றும் நான் ADCயின் இன்புட்டில் ஆம்பிளிபையர் கெய்ன் ஐ கெய்ன் 10 ஆக வழங்கியதால் என் பிரச்சினை தீர்க்கப்பட்டது இது ADCயின் அனைத்து நிலைகளையும் பயன்படுத்துகிறது அல்லது உங்களிடம் ADC இல்லாவிட்டாலும் கூட கெய்ன் ஐ 10 ஆக வைக்கும்போது இதன் விளைவை ஸிஸ்டெத்தில் நாம் எளிதாகக் காட்சிப்படுத்த முடியும் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் முந்தைய வழக்கில் நம்மிடம் இல்லையென்றால் நாம் அவுட்புட்டைப் பார்க்கும்போது அதில் 1 வோல்ட் கிடைத்தால் அது 10 வோல்ட் கொண்ட டெம்ப்பெரேச்சர் சென்சார் என்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த வழக்கில் அது எவ்வாறு குறிப்பிடப்படும் இது 10 வோல்ட்டுகளில் குறிப்பிடப்படும் அதாவது நான் 10 வோல்ட் என்று சொன்னால் நான் 1000 இன் அவுட்புட்டைப் பெறுகிறேன் என்றால் பிஸிக்கல் அளவுரு அல்லது பிஸிக்கல் ஆர்வம் 1000 என்பதே இதன் பொருள் இந்த வழக்கில் டெம்ப்பெரேச்சர் 1000 ஆகும் நாம் 1 வோல்ட்டை அளவிடுகிறோம் என்றால் 100 சென்டிகிரேட் சரியாகப் பெறுகிறோம் அதேசமயம் இன்புட் மற்றும் அவுட்புட் 0 என்றால் அவுட்புட் 0 அல்லது இன்புட் கூட 00 என்று பொருள் எனவே அதிக கெய்ன் இருக்கும்போது இதைப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது அதிக கெய்ன் அதிகமான சிக்னல் இரைச்சல் விகிதத்தை குறைக்கிறது என்பது உங்களுக்கு எளிதாக தெரியும் இப்போது நாம் அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் அதைச் செய்வதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன நாம் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் அல்லது நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் உள்ளமைவுடன் செல்லலாம் ஆனால் கெய்ன் 10 இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் மற்றும் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் ஐ செயல்படுத்தல் மூலம் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் எனவே இதன் குறிக்கோள் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் ஐ கெய்ன் 10 டன் செயல்படுத்துவதாகும் இது இரண்டு வழிகளில் செய்யப்படலாம் ஒன்று ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் இன்வெர்ட்டிங் உள்ளமைவைப் பயன்படுத்துகிறது மற்றொன்று ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் நான் இன்வெர்ட்டிங் உள்ளமைவை பயன்படுத்துகிறது இன்வெர்ட்டிங் உள்ளமைவின் விஷயத்தில் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர்ன் இணைப்புகளை நீங்கள் நினைவுகூர்ந்தால் நாம் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர் பயன்படுத்துவோம் அதில் எப்போதும் 15 ஒரு பக்கத்திற்கும் 15 மற்றொரு பக்கத்திற்கும் வழங்கப்படும் இது ஆப் ஆம்பின் ஆபெரேட்டிங் வோல்ட்டேஜ் ஆகும் எனவே ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் அவுட்புட்டின் சேச்சுரேசன் வோல்ட்டேஜ் முற்றிலும் Vcc மற்றும் Vcc ஐப் பொறுத்தது மற்றும் நாம் நினைவுகூர்ந்தால் அது எப்போதும் மூன்று டெர்மினல்களைக் கொண்டிருக்கும் இதில் ஒரு டெர்மினல் இன்புட் இது நெகடிவ் டெர்மினல் அதாவது நான் இன்வெர்ட்டிங் மன்னிக்கவும் இன்வெர்ட்டிங் டெர்மினல் தவிர வேறு எதுவுமில்லை மற்ற ஒரு டெர்மினல் பாசிட்டிவ் அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் மற்றொன்று ஒரு அவுட்புட் இது ஒரு ஆம்பிளிபையர் என்பதால் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர்ன் உள்ளமைவின் போது நாம் எப்போதும் நெகடிவ் பீட் பேக்களைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் பாசிட்டிவ் டெர்மினல் கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இணைக்கப்பட்ட மற்றொரு ரெசிஸ்டன்ஸ்சும் நம்மிடம் இருக்கும் இது இன்புட் என்றால் இது அவுட்புட் V0 என நான் குறிக்கிறேன் இதை நான் Rf என்றும் இது R1 என்றும் சொன்னால் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிபையர்ன் அவுட்புட் வோல்ட்டேஜ் Rf R1 x Vin எனவே நமது விஷயத்தில் கெய்ன் 10 என தேவைப்படுவதால் அதாவது V0 Vin 10 ஆக இருக்க வேண்டும் அதாவது Rf R1 ஆனது 10 ஆக இருக்க வேண்டும் R1 ஆனது 1K ஆக இருந்தால் Rf ஐ 10 கிலோ ஓம்ஸ் என்று கருதினால் என் பிரச்சனை தீர்ந்தது எனக்கு கெய்ன் 10 கிடைக்கும் ஆனால் பிரச்சனை அல்லது இதில் பிரச்சனை என்னவென்றால் இது ஒரு இன்வெர்ட்டிங் உள்ளமைவு ஆப் ஆம்பின் கட்டமைப்பு என்பதால் இதன் அவுட்புட் வோல்ட்டேஜ் எப்போதும் இன்புட் வோல்ட்டேஜ் Vin ற்கு அவுட் ஆப் பேஸ்ல் இருக்கும் எனவே நாம் பாசிட்டிவ் வோல்ட்டேஜ் வழங்கினால் நீங்கள் நெகடிவ் அவுட்புட்டைப் பெறுவீர்கள் ஆனால் நம் விஷயத்தில் அடுத்த நிலைகளில் ரெபெரென்ஸ் வோல்ட்டேஜ் 0 முதல் 10 வோல்ட் வரை இருந்தால் அது நெகடிவ் சிக்னல் ஐ ஏற்க முடியாது பின்பு பேஸ் ஐ 0 நெகடிவ்லிருந்து பாசிட்டிவ்ற்கு மாற்ற வேண்டும் அதைச் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் கெய்ன் ஐ 1 என எடுப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் கூட நாம் அதே இன்வெர்ட்டிங் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்டன் செல்ல வேண்டும் இந்த வழக்கில் நான் 10K 10K அல்லது 1K 1K என எடுப்பேன் எனவே இப்போது Rf மற்றும் R1 இரண்டும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆக இருந்தால் Rf R1 ஆனது 1 V0 என்பது Vin ஐ தொடரும் இதன் விளைவாக 1000 சென்டிகிரேடாக இருந்தாலும் 10 வோல்ட் கொடுக்கிறது என்றால் இங்கே நாம் 10 வோல்ட் அவுட்புட்டைப் பெறுவோம் நாம் இப்போது 1000 க்கு 10 வோல்ட் ஐ அடைய முடியும் ஆனால் இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கிறது நாம் இரண்டு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்களைப் பயன்படுத்துவோம் எனவே அதேசமயம் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைப்பில் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் இன் வேலையை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இது Rf இது R1 இது Vin என்று சொல்லுங்கள் V0 1 Rf R1 x Vin ற்க்கு சமம் இப்போது இந்த விஷயத்தில் Rf மற்றும் R1 இன் மதிப்புகள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு தேவையான கெய்ன் ஐ போட வேண்டும் Rf இன் மதிப்புகள் 9 மடங்கு R1 க்கு சமமாக பெறுவோம் இந்த பாணியில் Rf மற்றும் R1 இன் ரெசிஸ்டன்ஸ் நாம் கருத்தில் கொள்ள முடிந்தால் நாம் கெய்ன் 10 ஐ பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால் தேவையான கெய்ன் ஐ பெறுவதற்கு R1 மற்றும் Rf இன் சரியான ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிப்பது சவாலானது ஆனால் அதே தூரத்தை பெற கூட உங்களுக்கு தெரிந்த பொட்டென்டோமீட்டர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த விஷயத்தில் R1 ரெசிஸ்டன்ஸ் 120 ohms என்று சொன்னால் Rf இன் மதிப்பு 120 இன் 9 மடங்கு மதிப்பு ஆனாது 1 08 K 120 x 9 08 k ஆக இருக்கும் ஆனால் 1 08 K ஐக் கண்டறிவது ஒரு வித்தியாசமானது இதற்கு நெருங்கிய தொடர்புடைய ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ நான் 1 கிலோ ஓம் மற்றும் 120 ஐப் பயன்படுத்தினால் நாம் 10 க்கு அருகில் ஒரு கெய்ன் ஐ பெறுவோம் ஆனால் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர்ல் ஒற்றை ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் இருந்தால் நாம் அதே கெய்ன் ஐ அடையலாம் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர்ல் இன்புட் Vin ன் இணைக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்வெர்ட்டிங் உள்ளமைவின் போது R1 ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தி இணைக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதேபோல நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர்ல் இது ஆம்ப்ளிஃபையர்ன் பாசிட்டிவ் டெர்மினல் உடன் இணைக்கப்பட வேண்டும் இப்போது நமது TI போர்டைப் பயன்படுத்தி கெய்ன் 10 ற்காக நான் இன்வெர்டிங் மற்றும் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஐ செயல்படுத்தும்போது நாம் ஒவ்வொரு ஸிஸ்டத்தின் செயல்பாட்டையும் புரிந்துகொள்வோம் பிறகு நான் LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சாரை இன்டெர்பெஸ் செய்வேன் அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐ பார்க்கும்போது தற்போது ஸிஸ்டத்தின் டெம்ப்பெரேச்சர் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் போர்டைப் பயன்படுத்தி வேலை செய்வது பற்றி பார்ப்போம் இப்போது எங்கள் TI போர்டைப் பயன்படுத்தி கெய்ன் 10 ற்காக இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் மற்றும் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரைப் பயன்படுத்துவதில் முன்பு நாம் விவாதித்தவற்றின் மூலம் உங்களுக்குத் தெரிந்த இணைப்புகளைக் காண்போம் நீங்கள் நமது TI போர்டைப் பார்த்தால் அது அனலாக் சிஸ்டம் லேப் கிட் ப்ரோ ஆகும் அது வேறு துணை அமைப்பைக் கொண்டுள்ளது இங்கே கீழ் பக்கத்தில் நீங்கள் கவனித்தால் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் மூன்று வெவ்வேறு வகைகள் உள்ளன அவர்கள் அதை ஆப் ஆம்ப் வகை மற்றும் இன்வெர்டிங் என்று அழைக்கும் முதல் மாறுபாடு இங்கே ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் இரட்டை ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் ஆகும் இது வெவ்வேறு ரெசிஸ்டன்ஸ்களையும் கப்பாசிட்டன்ஸ்களையும் கொண்டுள்ளது எனவே நாம் செயல்படுத்த விரும்பும் எந்த உள்ளமைவும் இந்த கட்டத்தில் எந்த வகை துணை அமைப்புகளையும் பயன்படுத்தி இதை எளிதாக செயல்படுத்த முடியும் ஆப் ஆம்ப் டைப் 2 ல் மற்றொரு விஷயம் உள்ளது அது வேறு ரெசிஸ்டன்ஸ்களையும் வெவ்வேறு கப்பசிட்டன்ஸ்களையும் கொண்டுள்ளது நாம் எடுத்துக்காட்டாக சொல்லும்போது பில்டர் உள்ளமைவை நாம் ஆப் ஆம்ப் 1 மற்றும் ஆப் ஆம்ப் 2 என இரண்டையும் பயன்படுத்தலாம் இங்கு சவாலான பகுதி என்ன இருக்கும் என்றால பல்வேறு நிலையான எண்ணிக்கையிலான ரெசிஸ்டன்ஸ்கள் எவ்வாறாயினும் நீங்கள் கூடுதல் ரெசிஸ்டன்ஸ்களைப் பயன்படுத்த விரும்பினால் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துவதன் மூலம் போர்டில் கிடைக்காத ரெசிஸ்டன்ஸ்கள் மற்றும் கப்பாசிட்டன்ஸ்களை ஜம்பர் இணைப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் பிரெட்போர்டிலிருந்து ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யுடன் இணைக்க முடியும் இந்த இரண்டையும் சேர்த்து மற்றொரு வகை ஆப் ஆம்ப் துணை அமைப்பு இது ஆம்ப் ஆம்ப் வகை 3 அடிப்படை இதில் ரெசிஸ்டன்ஸ் கப்பாசிட்டன்ஸ் இணைப்புகள் இல்லாமல் இன்புட் அவுட்புட் இணைப்புகள் மட்டுமே உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அடிப்படை வடிவமைப்பைப் போலவே முழுமையாக செயல்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எந்த ரெசிஸ்டன்ஸ்ம் அல்லது செயலற்ற கூறுகளும் இதைப் பயன்படுத்தி இணைக்கப்பட வேண்டும் நாம் கவனமாகப் பார்த்தால் இது IC ஆகும் இது TL 072 IC ஆகும் இது இரட்டை ஆப் ஆம்ப் ஆகும் நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்பதால் நெகடிவ் டெர்மினல் நேரடியாக 4 பக் இணைப்பிகள் பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் 4 பாசிட்டிவ் 4 பக் இணைப்பிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் கிரௌண்ட்க்கு ஒரு தனி டெர்மினல் மற்றும் 10 வோல்ட் மின்சக்திக்கு தனி டெர்மினல் கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட துணை அமைப்பிற்கு மட்டுமே நாம் சிங்கிள் பேஸ் மின்சாரம் வழங்க வேண்டும் என்றால் இந்த கட்டத்தில் அதை நாம் செய்ய முடியும் அல்லது ஒரு மெயின் சப்ளையைப் பயன்படுத்தி 10 ± 10 மற்றும் கிரௌண்ட் வழங்குவதற்க்கு வழி உள்ளது இந்த போர்ட் தேர்ந்தெடுப்பதன் மூலம் சக்தியை நாம் அணுகலாம் அல்லது இன்டெர்னல் ரூட் வழியே வழிநடத்தலாம் ஏற்கனவே இது இதிலிருந்து அனைத்து ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்கள் மற்றும் பிற சுற்றுகளுக்கு கிடைக்கும் இணைப்புகள் வேரூன்றிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவுட்புட் வோல்ட்டேஜ் பெறுவதற்கு மீண்டும் 4 பக் இணைப்பிகள் வழங்கப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பைப் பயன்படுத்துவோம் அல்லது இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவு நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவு இரண்டையும் செயல்படுத்துவோம் டிசைன் சர்க்யூட் கெய்ன் 10 ஐ கொடுக்கிறதா என்று பார்ப்போம் அதை எப்படி சோதிப்பது நான் இன்புட் அல்லாத மின்னழுத்தத்தைப் கொடுத்து அவுட்புட் வோல்ட்டேஜ் மற்றும் வோல்ட்டேஜ் வேறுபாட்டை அளவிடுவோம் மற்றும் அவுட்புட் பை இன்புட் முழுமையான கெய்ன் ஐ கொடுக்கும் நாம் எதை நோக்கினாலும் இலக்கு கெய்ன் மற்றும் நடைமுறை கெய்ன் ஐ அடைந்திருக்கிறோமா இல்லையா என்று பார்ப்போம் நான் சொல்வது நடைமுறை கெய்ன்ம் இலக்கு கெய்ன்ம் ஒன்றா இல்லையா எனவே இந்த வகை ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் ஐ மற்றொரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் உடன் நீங்கள் கவனமாகப் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வகை துணை அமைப்பு அனலாக் மல்டிப்ளையர்கள் போன்ற மற்றொரு வகை துணை அமைப்புகளையும் கொண்டுள்ளது அதில் டையோட்களும் உள்ளன அங்கு நான் ஒரு குறிப்பிட்ட டையோட்களைப் பயன்படுத்த விரும்பினால் உங்களால் நேரடியாக இணைக்க வழி உள்ளது இந்த பக் இணைப்பியைப் பயன்படுத்தி நீங்கள் எடுக்கலாம் இது டிரிம்மர்களையும் வழங்குகிறது தேவைப்பட்டால் இதனோடு டிரான்சிஸ்டர்கள் LDO ரெகுலேட்டர்களையும் வைப்பதற்கு ஒரு DC DC கன்வெர்ட்டர் வசதியும் இதனோடு பெற்றுள்ளது மேலும் அவர்கள் தேதியிட்ட டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கொடுத்துள்ளனர் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ப்ரெட்போர்டில் உள்ள அனைத்து IC களையும் கம்பிகளைப் பயன்படுத்தி இணைப்பதற்குப் பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய வடிவமைப்பு எதுவாக இருந்தாலும் எளிய ஜம்பர்களைப் பயன்படுத்தி குறைந்த விளைவைக் கொண்டு இந்த போர்டைப் பயன்படுத்தலாம் சரியா எனவே இப்போது இன்வெர்டிங் மற்றும் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவு இரண்டையும் செயல்படுத்துவதற்கான இணைப்புகளை செயல்படுத்துவதைப் பார்ப்போம் நான் ஒரு நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் கட்டமைப்பை கொண்டு செல்கிறேன் சொல்லுங்கள் நாம் பயன்படுத்திய சர்க்யூட்டை நினைவுகூர்ந்தால் கெய்ன் 10 ஐ வழங்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் போல 10 மடங்கு பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது நான் 1 கிலோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பேன் அதனால் எங்கள் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ நான் 10 கிலோவுடன் செல்கிறேன் இணைப்புகளைச் செய்வதற்காக ஒரு சில ஜம்பர்களை எடுக்க அனுமதிக்கிறேன் எனவே நீங்கள் இங்கு கவனித்தால் எங்களுக்குத் தேவையானது 1K இலிருந்து வழங்கப்பட வேண்டும் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஐ நாம் கவனமாகப் பார்த்தால் 1 mb இல் OPA 2A உடன் இணைக்கப்பட்டுள்ளது OPA 2A ஆனது செயல்பாட்டு வகையின் இரண்டாவது துணை அமைப்பு என்பதைக் குறிக்கிறது A என்பது இரட்டை op amp என்பதால் அது A மற்றும் B என வகுக்கப்பட்டது உங்களுக்குத் தெரியும் சேனல் A முதல் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யைக் குறிக்கிறது B மற்றொரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யைக் குறிக்கிறது எனவே நெகடிவ் டெர்மினலுடன் அது நிலையான ரெசிஸ்டன்ஸ்களை வழங்கியுள்ளது அவர்கள் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ்கள் 1K 2 2K 10K 4 7K மற்றும் 1K ஆகும் அதேசமயம் ரெசிஸ்டன்ஸ்ன் மற்றொரு முனை நீங்கள் கவனித்திருந்தால் அது பக் உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் இணைப்பிகள் இதேபோல் அவுட்புட் ஐ பார்த்தால் அதுவும் பக் இணைப்பால் வழங்கப்பட்டுள்ளது நான் என்ன செய்வேன் என்றால் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R1 உடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதால் நான் ஒரு ஜம்பர் வயர் எடுத்துக்கொள்வேன் மற்றும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 1K ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த டெர்மினலில் நான் வழங்கும் இன்புட் அதாவது அதற்கு வழங்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ்ன் ஒரு முனையில் இன்புட் வழங்கப்படும் அதேசமயம் மற்றொரு முனை நேரடியாக நெகடிவ் டெர்மினல் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதேசமயம் எங்களுக்கு 10K ஒரு பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது இந்த வழக்கில் மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ்ம் ஒரு பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அங்கு பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் நெகடிவ் டெர்மினலுக்கும் அவுட்புட்டிற்கும் இடையில் இணைக்கப்பட வேண்டும் எனவே ரெசிஸ்டன்ஸ்ன் ஒரு முனை நெகடிவ் டெர்மினலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஜம்பரைப் பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸ் மறுபுறத்தில் அவுட்புட் இது இணைக்கப்பட்டுள்ளது மூலம் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் இணைப்பைக் காட்டுகிறது அதாவது இப்போது நான் இரண்டு இன்புட்கள் மற்றும் ஒரு அவுட்புட் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆகியவற்றுக்கு இணைப்புகளை வழங்கியுள்ளேன் ஆனால் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலான பாசிட்டிவ் டெர்மினல் கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் நான் என்ன செய்வேன் என்றால் உங்களுக்குத் தெரிந்த பக் கனெக்டர்கள் கிரௌண்ட் உடன் இருப்பதை நீங்கள் கவனித்தால் நான் பாசிட்டிவ் டெர்மினல் ஐ எடுத்துக்கொள்வேன் நாம் வெறுமனே கிரௌண்ட்க்கும் அயன் இடத்திற்கும் இடையில் இணைந்தால் பாசிட்டிவ் டெர்மினல் கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது முதல் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் இணைப்புகளை நான் செய்கிறேன் அதன் வேலைகளைப் பார்ப்போம் இந்த ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்ன் சோதனை மற்றும் கெய்ன் ஐப் புரிந்துகொள்வதற்காக நாம் ஒரு மின்சாரம் வழங்க வேண்டும் மின்சாரம் இதனுடன் இணைக்கப்படும் இங்கே அது கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவும் இந்த கிரௌண்ட்ம் உட்புறமாக சுருக்கமாக உள்ளது அதேசமயம் உட்புறமாக 10 மற்றும் 10 மின்சக்தியுடன் இணைத்தால் அனைத்து ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்களுக்கும் மின்சாரம் தானாகவே உள் வயரிங் ஐப் பயன்படுத்தி வழங்கப்படும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மூல மின்சக்தியை முக்கிய சக்தியுடன் இணைக்கிறேன் மன்னிக்கவும் அவுட்புட்டை லீனியர் மின்சாரம் டிசியிலிருந்து குறிப்பாக இந்த இணைப்பிகளுடன் இணைக்கிறேன் மேலும் நாம் இந்த இடத்தில் அறியப்பட்ட சிக்னல் ஐ இன்புட்டாக வழங்குவோம் மற்றும் நாம் பெறும் அவுட்புட் என்ன என்பதைக் கவனிப்போம் பின்னர் நாம் இணைப்புகளைப் பார்ப்போம் எனவே நாம் என்ன செய்திருக்கிறோம் எங்களிடம் இருக்கும் மின்சாரம் லீனியர் DC மின்சக்தி நமக்கு இதில் பிரத்யேக மின்சாரம் 15 15 மற்றும் கிரௌண்ட் உள்ளது ஒரு பக்கத்தில் மெயின் சப்ளையின் 15 ஐ பாசிட்டிவ் டெர்மினல்டன் இணைத்துள்ளோம் போர்டு 10 10 ஐ தேர்ந்தெடுத்தாலும் நாம் 15 உடன் இணைத்துள்ளோம் ஏனெனில் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்கள் அல்லது 18 வோல்ட் வரை தாங்கும் அதனால்தான் நம்மிடம் 18 க்கு ஒரு பிரத்யேக மின்சாரம் உள்ளது நாம் அதை நேரடியாக இணைத்துள்ளோம் மறுபுறம் நெகடிவ்ற்கு பச்சை கம்பி இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பொதுவான டெர்மினல் கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் சிஸ்டத்திற்கு தெரிந்த இன்புட்டை வழங்க வேண்டும் என்பதால் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட டிசி மின்சக்தியில் முதல் சேனலை எடுத்து வருகிறோம் இந்த புள்ளியில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது 1K இன்புட் 1K ரெசிஸ்டன்ஸ் 1K ரெசிஸ்டன்ஸ் இன்புட் பக்கத்துடன் இதனுடன் காட்சிப்படுத்த மற்றும் இன்புட் மற்றும் அவுட்புட் பதில்களைக் காண இது CRO இன் முதல் சேனலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதேபோல் CRO DSO வின் இரண்டாவது சேனலுக்கு அவுட்புட் மின்னழுத்தத்தை காட்சிப்படுத்த இந்த விஷயத்தில் அவுட்புட் டெர்மினல் ஐ நாம் இதனுடன் இணைத்துள்ளோம் கிரௌண்ட் பொதுவானது மற்றும் பொதுவாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் சுவிட்ச் ஐ ஆன் செய்வோம் இன்புட் மின்னழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் நாம் பெறும் அவுட்புட்டை என்னவென்று பார்த்து இதன் வேலையைப் புரிந்துகொள்வோம் இப்போது இந்த வழக்கில் மஞ்சள் குறிக்கிறது எங்களிடம் இரண்டு சேனல்கள் உள்ளன இந்த மஞ்சள் இன்புட் பக்கத்தைக் குறிக்கிறது ஒரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் பாசிட்டிவ் முனையத்தில் இன்புட் வழங்கப்பட்டாலும் மன்னிக்கவும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்புட்டிற்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் நீல நிறத்தில் இருந்து ஒரு அவுட்புட் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் அவுட்புட்டைக் குறிக்கிறது மின்சாரம் 0 என்பதால் இந்த வழக்கில் இன்புட் வோல்ட்டேஜ் 0 ஆகும் அவுட்புட் மற்றும் இன்புட் வெறுமனே 0 எனவே நாம் கவனமாக கவனித்தால் ஒரு செங்குத்து பெட்டி 500 மில்லிவோல்ட்டுகளைக் குறிக்கிறது அதேசமயம் நீல நிறத்தில் ஒரு பெட்டி 2 வோல்ட்டுகளைக் குறிக்கிறது கெய்ன் 10 ஆக இருப்பதால் சிஸ்டத்தில் ஒரு இன்புட்டாக 100 மில்லிவோல்ட்களை வழங்கினால் நமக்கு சுமார் 100 x 10 1 வோல்ட் கிடைக்கும் ஆனால் இது சரியான வழி அல்ல நாம் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவை சோதிக்கிறோம் நாம் தெரிந்த இன்புட்டை வழங்குவோம் அவுட்புட்டை அளவிடுவோம் எனவே இன்புட் மின்னழுத்தத்தை வழங்குகிறேன் நான் 100 மில்லியின் இன்புட்டை தருகிறேன் இங்கே சராசரி மதிப்பை நீங்கள் கவனித்தால் அது ஏறத்தாழ 100 மில்லிவோல்ட் அதிகபட்சம் 160 அதேசமயம் 1 31 வோல்ட் அவுட்புட்டை நீங்கள் கவனித்தாலும் சரி கொஞ்சம் பெரிதாக்கலாம் இரண்டையும் 200 மில்லியன் 2 வோல்ட்டாக மாற்றுவேன் நாம் நன்றாக புரிந்து கொள்ள எளிதானது நான் அதை 100 மில்லியாக மாற்றுகிறேன் இப்போது நமக்கு 103 மில்லிவோல்ட்கள் சராசரியாக வழங்கப்படுவதைக் கண்டால் நாம் சராசரியாக 1 06 வோல்ட்டுகளைப் பெறுகிறோம் இது சுமார் 10 மடங்கு எனவே 200 மில்லியின் சராசரியான மற்றொரு மின்னழுத்தத்துடன் நான் போகிறேன் நீங்கள் அதை எவ்வளவு பெறுகிறீர்கள் என்று பார்ப்போம் இங்கு இன்புட்டின் சராசரி 193 மில்லிவோல்ட் என்பதை நீங்கள் கவனித்தால் நாம் 2 1 என்ற சராசரியை நெருங்குகிறோம் அவுட்புட் வோல்ட்டேஜ் கவனித்தால் இன்புட் பாசிட்டிவ் ஆனால் அவுட்புட் நாம் நெகடிவ்வாகப் பெறுகிறோம் ஏனெனில் நீங்கள் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவை அறிந்திருப்பதால் நமக்கு எப்போதும் ஒரு பேஸ் வித்தியாசம் பேஸ் மக்னிடியுட் வேறுபாடு இருக்கும் மக்னிடியுட் இன்புட்டின் 10 மடங்கு அளவிற்கு இருக்கும் ஆனால் பேஸ் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் ஏனென்றால் நான் இன்வெர்ட்டிங் அம்பிளிபையர் பற்றி நமக்கு தெரியும் இருப்பினும் உள்ளமைவுக்கான ஒரு ஸ்டேஜ் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்குயிட்டை நீங்கள் உணர்ந்தால் மீண்டும் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவின் மற்றொரு ஸ்டேஜ்ற்கு நாம் செல்ல வேண்டும் ஆனால் நாம் அதைக் கவனிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் இதை கவனிப்போம் பிறகு நான் 500 மில்லியுடன் செல்வேன் பயன்பாட்டு இன்புட் வோல்ட்டேஜ் 498 மில்லி நாம் பெறுவது 4 91 இது 10 க்கு அருகில் உள்ளது பின்பு பயன்பாட்டு இன்புட்டை 600 மில்லிக்கு கொண்டு செல்லுங்கள் நாம் பெறுவது 5 94 மில்லி இது 10 க்கு அருகில் உள்ளது சராசரி மதிப்பின் 600 எனவே அதிலிருந்து நாம் வோல்ட்டேஜ் ஐ அதிகரித்துக்கொண்டே போகும் போது 1 வோல்ட் உடன் செல்லுங்கள் 10 வழங்குநர்களின் அவுட்புட்டைப் பெற வேண்டும் நீங்கள் 1 2 அல்லது 1 3 வோல்ட்டுகளுக்கு மேல் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் 1 2 முதல் 1 3 க்கு மேல் சென்றால் கெய்ன் 10 என்பதால் அவுட்புட் வோல்ட்டேஜ் 12 முதல் 13 வோல்ட் வரை செல்லும் இங்கு வழங்கப்பட்ட ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் Vcc மற்றும் Vcc ஆகியவை செறிவூட்டல் மின்னழுத்தத்திற்கு மேலே 15 ஆக இருப்பதால் அதை வெளிப்படுத்த முடியாது ஆக அதிகபட்ச அவுட்புட் வோல்ட்டேஜ் என்பது ஆப் ஆம்ப் செறிவூட்டல் மட்டுமே செறிவூட்டல் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்களுக்கு வழங்கப்பட்ட மின்சக்தியைப் பொறுத்தது இப்போது நான் 1 வோல்ட் உடன் கொடுக்கிறேன் என்று கவனித்தால் நான் 1 வோல்ட் இன்புட் கொடுத்தபோது எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் நான் 1 04 இன் இன்புட்டை வழங்கியுள்ளேன் நான் 10 2 இன் அவுட்புட்டைப் பெறுகிறேன் இதிலிருந்து அது 10 10 புள்ளிகள் அதாவது கெய்ன் 10 ஐ கொண்டுள்ளது என்பது தெளிவாகத் தெரிகிறது ஆனால் அது 10 க்கு மிக அருகில் உள்ளது ஆனால் அளவுகள் ஒன்றே ஆனால் ஒரு பேஸ் உள்ளது எனவே நாம் பேஸ் ஐ சரிசெய்யும் பொருட்டு நாம் மற்றொரு ஐ ஸ்டேஜ் ஐ பயன்படுத்துவோம் இது கெய்ன் 1 கொண்ட இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவு கெய்ன் 2 ஐ கொண்ட இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவை நான் எப்படிச் சரியாகச் செய்கிறேன் என்று பார்ப்போம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் OP 2B என்ற இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஐ பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் கூட நாம் நெகடிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் அவுட்புட் ஆகியவற்றிற்காக ஒரு பிரத்யேக ஜம்பர் வைத்திருக்கிறோம் அது போர்ட்ற்கு பல்வேறு ரெசிஸ்டன்ஸ்களை வழங்கியுள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு கெய்ன் 1 தேவை என்பதால் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்போதும் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ்ற்கு சமமாக இருக்க வேண்டும் நான் என்ன செய்வது நான் மற்றொரு ஜம்பரை எடுத்து இணைப்பேன் உங்களுக்கு இன்புட் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் நான் Rf மற்றும் R1 ரெசிஸ்டன்ஸ் ஐ 1 K என பயன்படுத்துகிறேன் என்றால் முதல் ரெசிஸ்டன்ஸ் 1K 1 இது பார்த்தால் 1K எனவே ஒரு முனையில் ரெசிஸ்டன்ஸ்ன் ஒரு முனையை நான் ஒரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் அவுட்புட் பக்கத்துடன் இணைக்கிறேன் அதே நேரத்தில் மற்றொரு முனை நேரடியாக நெகடிவ் டெர்மினல் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு கெய்ன் 1 தேவை என்பதால் கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் 1 K ரெசிஸ்டன்ஸ் நான் வேறு எந்த இணைப்புகளையும் செய்ய வேண்டியதில்லை நான் மற்றொரு ஜம்பரை எடுத்துக்கொள்வேன் ரெசிஸ்டன்ஸ்ன் ஒரு பக்கத்தை நான் இணைப்பேன் இது ஜம்பருடன் இணைக்கப்பட்டுள்ளது பரவாயில்லையா அது மாறிவிட்டது ஒரு முனை நெகடிவ் டெர்மினல் உடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் ரெசிஸ்டன்ஸ்ன் மற்றொரு முனையை நான் அவுட்புட்டில் இணைக்கிறேன் அவுட்புட் இந்த வழக்கில் இது அவுட்புட் எனது இணைப்புகள் முடிந்துவிட்டன ஆனால் இரண்டாவது ஸ்டேஜ்ன் அவுட்புட்டில் இருந்து அவுட்புட்டை நான் கவனிக்க வேண்டும் நான் என்ன செய்தேன் CRO பிராப் ஐ எடுத்துள்ளேன் இரண்டாவது சேனலின் CRO பிராப் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது எப்படியும் முதல் ஸ்டேஜ்ன் அவுட்புட் நினைவுக்கு வந்தால் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 1K வழங்கப்பட்டுள்ளது மற்றும் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் 1K அவுட்புட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் பாசிட்டிவ் டெர்மினல் ஐ வழங்கவில்லை இதை வழங்க இன்னொரு ஜம்பர் ஐ எடுக்கிறேன் நான் இந்த குறிப்பிட்ட பாசிட்டிவ் டெர்மினல் ஐ கிரௌண்ட்டில் இணைப்பேன் எனது இணைப்புகள் முடிந்துவிட்டன மீண்டும் நான் உங்களுக்குத் தெரிந்த CRO வின் முதல் சேனல் CRO வின் இரண்டாவது சேனல் இணைப்புகளை நான் மாற்றவில்லை இப்போது CRO ஐப் பாருங்கள் 100 200 முதல் 1 வோல்ட் வரை இன்புட் மின்னழுத்தங்களை மாற்றுவதன் மூலம் அவுட்புட் வோல்ட்டேஜ் என்ன என்பதை நாம் கவனிப்போம் இப்போது நாம் அதை இணைத்த இன்புட் பேஸ்ற்கு நேர்மாறான ஒரு பாசிட்டிவ் மக்னிடியுட் அல்லது நெகடிவ் மக்னிடியுட் அவுட்புட் மின்னழுத்தத்தின் மக்னிடியுட் ஐ பெறுகிறோமா என்பதை கவனிப்போம் எனவே நீங்கள் மீண்டும் கவனித்தால் நீலம் அல்லது வானம் நீலம் அவுட்புட்டை குறிக்கிறது மற்றும் மஞ்சள் என்பது இன்புட் என்பதை புரிந்து கொள்ளட்டும் இரண்டு விஷயங்களையும் ஒரே ஸ்டேஜ் இல் வைத்திருக்கிறேன் இப்போது நான் ஒரு 100 மில்லி இன்புட்டைப் பயன்படுத்துவேன் இங்கே நீங்கள் 107 மில்லி இன்புட்டைப் பயன்படுத்தினால் நாம் 1 04 வோல்ட் அவுட்புட்டைப் பெறுகிறோம் ஆனால் இரண்டு விஷயங்களின் பேஸ் ஐ நீங்கள் பார்க்கும்போது அவை பாசிட்டிவ்யானவை அடுத்து நான் 500 மில்லி மஞ்சள் நிறத்திற்கான 500 மில்லி பெட்டியுடன் செல்கிறேன் நான் லேசாக பார்க்கும் போது நான் பயன்படுத்த வேண்டிய சரியான இன்புட்டை அதிகரிக்க வேண்டும் அது 503 மில்லி 504 மில்லி அவுட்புட் நமக்கு 4 96 கிடைக்கிறது கெய்ன் 10 ற்கு அருகில் உள்ளது இது கெய்ன் 10 ஆனால் அதே பேஸ் நான் 1 வோல்ட் உடன் செல்வேன் அதன் அளவையும் மாற்றுகிறேன் 5 வோல்ட் அளவு கூட 1 04 1 1 04 இன்புட் பயன்படுத்தப்படுவதை நாம் கவனித்தால் அவுட்புட் 10 3 வோல்ட் பெறுகிறது அதாவது கெய்ன் இப்போது 10 அதாவது பேஸ்ம் ஒன்றே எனவே இதன்மூலம் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஐப் பயன்படுத்தி 10 ஆம்ப்ளிஃபையர்களின் கெய்ன் ஐ நாங்கள் உங்களுக்கு வழங்க முடியும் அல்லது வடிவமைக்க முடியும் என்பதை நாம் தெளிவாகக் காணலாம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் இங்கே நாம் ஒரு LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சார் வைத்திருக்கிறோம் இந்த LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் அவுட்புட்ஐ போர்ட்க்கு கொடுத்து முழுமையான ஸிஸ்டத்திலிருந்து நாம் பெறும் அவுட்புட் வோல்ட்டேஜ் என்ன என்பதைக் கவனிப்போம் ஏனெனில் எந்த ஒரு ஸிஸ்டத்தின் டெம்ப்பெரேச்சர் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள நாம் அவுட்புட் மின்னழுத்தத்தைப் பார்க்க வேண்டும் அதை எளிதாகச் செய்யலாம் நாம் அதை எப்படி செய்ய முடியும் எனவே நம்மிடம் எந்த ஒரு வெப்பமூட்டும் ஆதாரமும் இல்லாததால் நாம் ஒரு சோல்டரிங் ஸ்டேஷனைப் பயன்படுத்துவோம் இது குறிப்பிட்ட டெம்ப்பெரேச்சர்ல் எப்போதும் சூடாக இருக்கும் அந்த டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் அவுட்புட் மின்னழுத்தத்தைப் பார்ப்பதன் மூலம் அந்த சோல்டரிங் ஸ்டேஷன் எந்த வெப்பநிலையில் உள்ளது என்பதை நாம் புரிந்துகொள்வோம் முதலில் அதை செய்ய இந்த LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் டெர்மினல் கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் LM35 இன் தட்டையான பக்கத்தை எதிர்கொள்ளும் போது இதை நீங்கள் கவனித்தால் நாம் மூன்று டெர்மினல்களைக் காணலாம் முதல் டெர்மினல் ஒன்றும் இல்லை ஆனால் பாசிட்டிவ் டெர்மினல் உங்களுக்குத் தெரியும் நாம் 5 வோல்ட் கொடுக்க வேண்டும் வலதுபுறத்தில் கிரௌண்ட் டெர்மினல் இது ரெபெரென்ஸ் டெர்மினல் அவுட்புட் மத்திய முனையத்திலிருந்து இருக்கும் நான் என்ன செய்வேன் மெரூன் ப்ரவுன் மற்றும் வெள்ளை மெரூன் மெரூன் நிறமாக இருப்பதால் மெரூனுக்கு 5 வோல்ட் கொடுக்கவும் ப்ரவுன் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர்ன் இன்புட் பக்கம் கொடுக்கவும் மற்றும் கிரௌண்ட் வெள்ளை நிறத்துடன் இணைக்கப்படும் எனவே நாம் இணைத்துவிட்டோம் நாம் ஒரு சோல்டரிங் ஸ்டேஷன் பயன்படுத்துவோம் டெம்ப்பெரேச்சர்ரில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா அல்லது சோல்டரிங் ஸ்டேஷன் ன் டெம்ப்பெரேச்சர்யை அளவிட முடியுமா என்பதை நாம் கவனிப்போம் இப்போது நாம் செய்த இணைப்புகளைப் பார்த்தால் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் இன்புட் பக்கத்தில் LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சார் ஐ இணைத்து வைப்போம் இன்புட் 5 வோல்ட்களுடன் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் மூலம் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையரின் இன்புட் பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஆகும் கிரௌண்ட் டெர்மினல் கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட CRO வைப் பயன்படுத்தி அவுட்புட்டை மீண்டும் அளவிட முடியும் இப்போது நாம் ஓசிலோஸ்கோப்பில் அவுட்புட்டைப் பார்க்கும்போது சராசரி மதிப்பு 2 87 வோல்ட்டைக் குறிக்கிறது என்பதைக் காணலாம் இப்போது ஸிஸ்டத்தின் முழுமையான செயல்பாட்டை நீங்கள் நினைவுகூர்ந்தால் ஸிஸ்டத்தின் கெய்ன் 10 என்று எங்களுக்குத் தெரியும் மற்றும் அவுட்புட் மின்னழுத்தத்தைப் பார்த்தால் அது எந்தத் திட்டத்துடனும் இணைக்கப்படவில்லை என்பதால் அது ரூம் டெம்ப்பெரேச்சர்ரில் உள்ளது அறையின் டெம்ப்பெரேச்சர் சுமார் 28 10 சென்டிகிரேட் நாம் அதை எப்படி பார்க்க முடியும் டெம்ப்பெரேச்சர் சென்சார்ரின் உணர்திறனைப் பார்க்கும்போது 1 0C க்கு 10 மில்லிவோல்ட்கள் அது எப்போதும் 10 மில்லிவோல்ட்டுகளுடன் குறிப்பிடப்படும் நமக்கு கெய்ன் 10 ஆக இருப்பதால் 10C என்பது 100 மில்லிவோல்ட்டுகளுடன் குறிப்பிடப்படும் ஆனால் இப்போது நான் 2 8 வோல்ட் பெற்றுள்ளேன் அதாவது அது 28 10 சென்டிகிரேடுக்கு ஒத்திருக்கிறது அறையின் டெம்ப்பெரேச்சர்யுடன் ஒப்பிடும்போது இதுவும் உங்களுக்குத் தெரியும் இப்போது இதைச் சோதித்துப் புரிந்துகொள்ள நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த சாலிடரிங் நிலையத்தைப் பயன்படுத்துகிறோம் நான் சாலிடரிங் ஸ்டேஷனுடன் டெம்ப்பெரேச்சர் சென்சார் ஐ இணைப்பேன் டெம்ப்பெரேச்சர்யில் மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் டெம்ப்பெரேச்சர் அதிகரிக்கத் தொடங்குவதை நாம் பார்த்தால் அது இப்போது 9 7 10 3 10 7 7 இல் நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது சாலிடரிங் ஸ்டேஷன் இந்த குறிப்பிட்ட சாலிடரிங் ராட்டின் டெம்ப்பெரேச்சர் 10 7 வோல்ட் ஆகும் அதைக் 100 70 சென்டிகிரேடில் குறிக்கிறது நான் டெம்ப்பெரேச்சர் சென்சாரை அகற்றும்போது அது குளிர்விக்கத் தொடங்குகிறது அது குளிர்விக்க ஆரம்பிக்கட்டும் அது குறையத் தொடங்கியது எனவே இப்போது அது ரூம் டெம்ப்பெரேச்சர்யில் உள்ளது முன்பு சூடுபடுத்தப்பட்டதால் இப்போது சிறிது டெம்ப்பெரேச்சர்யைக் குறைக்க சிறிது நேரம் ஆகும் நான் தொட்டால் அது மிக வேகமாக குளிர்ந்துவிடும் அது கீழே வருவதை நாம் மீண்டும் பார்க்க முடியும் இதன் மூலம் நாம் இந்த குறிப்பிட்ட டெம்ப்பெரேச்சர் சென்சார் ஐ பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மற்றும் அவுட்புட் மின்னழுத்தத்தை பார்த்து ஆலை டெம்ப்பெரேச்சர்யின் டெம்ப்பெரேச்சர்யை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது அதே சுற்று அதே வழியில் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவுக்கு நாம் என்ன செய்தோமோ அதைத் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவைப் பயன்படுத்தி செயல்படுத்த முயற்சிப்போம் இப்போது நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்று பாருங்கள் இன் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவின் போது நாம் ஒரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யை மட்டுமே பயன்படுத்த முடியும் அங்கு இன்புட் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் மற்றும் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ்ன் மதிப்பு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் சே ஆகும் அதே போல் நீங்கள் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அறிவீர்கள் இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ன் மற்றொரு முனை கிரௌண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் நமக்கு கெய்ன் 10 தேவை கெய்ன் 10 திற்காக செயல்படுத்த தேவையான ரெசிஸ்டன்ஸ் என்ன என்பதை காண்போம் நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் தேவை நமக்கு ஒரு 120 ohm ரெசிஸ்டன்ஸ் தேவை இன்புட் மற்றும் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் 1K ரெசிஸ்டன்ஸ் உள்ளது 120 ohm ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் இங்கே நான் வெளிப்புற ரெசிஸ்டன்ஸ் ஐ இணைப்பதால் நான் என்ன செய்வேன் என்றால் நான் இந்த ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துவேன் இந்த 121 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ ப்ரெட்போர்டு உடன் இணைக்கிறேன் மேலும் இதன் ஒரு முனை தரையுடன் இணைக்கப்பட வேண்டும் நான் இந்த முனையத்தை எடுத்துக்கொள்வேன் நான் அதை பொதுவான கிரௌண்ட் உடன் இணைப்பேன் அதேசமயம் மற்றொரு முனை ஒரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இங்கிருந்து நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கும் மற்றொரு ஜம்பரை எடுத்துக்கொள்வேன் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்து பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஐ இணைக்க உங்களுக்கு 1 08 பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ் தேவை கிடைக்கக்கூடிய மிக நெருக்கமான ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ மற்றும் 1 கிலோ ஏற்கனவே இங்கே உள்ளது எனவே ஒரு டெர்மினல் ஏற்கனவே நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்தால் முதல் 1 கிலோவை நான் கருத்தில் கொண்டால் ரெசிஸ்டன்ஸ்ன் மற்றொரு முனை பின் இணைப்பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது நான் என்ன செய்வேன் என்றால் அவுட்புட் முனையத்துடன் இணைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ்ன் மற்ற முனையை நான் பயன்படுத்துவேன் பீட் பேக் ரெசிஸ்டன்ஸ்ம் இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது என்ன இன்புட் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் நான் என்ன செய்வேன் பாசிட்டிவ் டெர்மினல் ஐ நான் நமது DC மின்சக்தியுடன் இணைப்பேன் எனவே பாசிட்டிவ் டெர்மினல் இணைக்கப்பட்ட மின்சக்தியிலிருந்து ஒரு டெர்மினல் ஒரு சேனலை நீங்கள் பார்த்தால் அவுட்புட் மின்னழுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் CRO இன் இரண்டாவது சேனல் ஐ நான் அவுட்புட்டில் இணைக்கிறேன் அதேசமயம் நெகட்டிவ் டெர்மினல் எப்போதும் கிரௌண்ட்டன் இணைக்கப்பட வேண்டும் ஏனெனில் நான் இங்கே ஒரு கிரௌண்ட் டெர்மினல் வைத்திருக்கிறேன் இன்புட் மற்றும் அவுட்புட் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒப்பீட்டைச் செய்வதற்காக அவுட்புட் பை இன்புட் அதன் கெய்ன் ஐ அளிக்கிறது எனவே நமக்கு வழங்கப்பட்ட இன்புட் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் நான் என்ன செய்வேன் நான் CRO இன் முதல் சேனலைப் பயன்படுத்துவேன் பாசிட்டிவ் இன்புட் காலத்துடன் இணைக்கப்படும் பாசிட்டிவ் ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர் முனையத்தின் இன்புட் மற்றொன்று கருப்பு முள் அது கிரௌண்ட்டன் இணைக்கப்பட்டுள்ளது இதனுடன் நாம் இணைப்புகளை முடித்தோம் போர்ட் இன் செயல்பாட்டைப் பார்ப்போம் எனவே ஓசிலோஸ்கோப் மீது கவனம் செலுத்தட்டும் 100 மில்லி 200 மில்லி 500 மில்லி மற்றும் 1 வோல்ட் மூலம் உங்களுக்குத் தெரிந்த படிகளுடன் இன்புட் மின்னழுத்தத்தை அதிகரிக்க முயற்சிப்போம் அவுட்புட் எவ்வாறு மாறுகிறது என்பதை கவனிப்போம் அவுட்புட் பை இன்புட் கெய்ன் ஐ அளிக்கிறது மற்றும் நாம் கெய்ன் ஐ கணக்கிடுவோம் இன்புட் மின்னழுத்தத்தை அதிகரிக்க அனுமதிக்கிறேன் நீங்கள் கவனித்தால் என்னிடம் ஏறக்குறைய 300 மில்லி 296 மில்லிவோல்ட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் நான் 2 8 அவுட்புட்டைப் பெறுகிறேன் நான் கணக்கீடு செய்யும்போது 2 8 295 மில்லி கெய்ன் 9 49 9 5 ஆகும் வித்தியாசம் என்னவென்றால் எங்களிடம் 1 08 K இன் உண்மையான ரெசிஸ்டன்ஸ் இல்லை கெய்ன்லிருந்து சிறிது விலகல் இருக்கும் ஆனால் கெய்ன் கிட்டத்தட்ட 10 க்கு சமம் என்பதை நாம் கவனித்தால் பெரிய படம் உங்களுக்கு தெரியும் பிறகு நான் அதை 500 மில்லி வரை மாற்றுவேன் நீங்கள் கவனித்தால் நான் 485 491 493 500 இன்புட்களைப் பயன்படுத்தியுள்ளேன் சுமார் 500 மில்லிவோல்ட்களில் நான் 4 67 வோல்ட் ஐ பெறுகிறேன் நாம் 1 வோல்ட்டுடன் செல்வோம் அது பொதுவாக 10 வோல்ட் பெற வேண்டும் ஆனால் நாம் 10 க்கு அருகில் வருவோம் இது எங்காவது 9 5 இல் இருக்கும் நீங்கள் ஒரு வோல்ட்டின் இன்புட்டைப் பயன்படுத்தும்போது 9 36 வோல்ட் அவுட்புட்டைப் பெறுகிறோம் எனவே இதன்மூலம் நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவைப் பயன்படுத்தி தேவையான ரெசிஸ்டன்ஸ் கண்டு பிடிப்பது தந்திரமானது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இன்புட் நேரடியாக பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்படுவதால் முழு ஸிஸ்டத்தின் இன்புட் இம்பெடன்ஸ் ஒரு ஆப்பேரஷனல் ஆம்பிளிபையர்யின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கு சமமாக உள்ளது இது அதிகம்தான் ஆனால் நமது தேவைக்கேற்ப கெய்ன் எப்போதும் 10 க்கு அருகில் இருக்கும் இப்போது நாம் செய்வது என்னவென்றால் இன்புட் பக்கத்தின் இணைப்புகளை நாம் அகற்றுவோம் பின்பு அதை LM35 டெம்ப்பெரேச்சர் சென்சாருடன் இன்டெர்பாஸ் செய்வோம் நாம் முன்பு பார்த்த அதே பரிசோதனையைச் மீண்டும் செய்வோம் இப்போது நான் செய்த இணைப்புகளைப் பார்த்தால் நான் மின்சக்தியிலிருந்து வரும் இன்புட்டை மாற்றி நான் இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர்ன் இன்புட்டிற்கு டெம்ப்பெரேச்சர் சென்சார்ரின் அவுட்புட்டை கொடுத்துள்ளேன் LM35 க்கு 5 வோல்ட்டுகளை விட அதிகமாக இன்புட் வோல்ட்டேஜ் தேவைப்படுவதால் மின்சக்தியின் முதல் சேனலில் இருந்து வழங்கப்பட்டது எனவே இப்போது உண்மையான டெம்ப்பெரேச்சர்யைப் புரிந்து கொள்வதற்காக முழுமையான நிலையிலிருந்து அவுட்புட் CRO இன் இரண்டாவது சேனலுடன் இணைக்கப்பட்டுள்ளது டெம்ப்பெரேச்சர் என்ன என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாம் அளவிடும் ரூம் டெம்ப்பெரேச்சர் 280 ஐ நெருங்கியது இப்போது சராசரி மதிப்பை 2 6 வோல்ட்டாகக் காட்டுகிறது முன்பு இது 2 8 ஆக இருந்தது இப்போது 2 6 ஆக உள்ளது இந்த வேறுபாட்டிற்க்கு காரணம் கெய்ன் அதாவது கெய்ன் உள்ள வேறுபாடு ஆனால் 20 பிழை உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் அதை இணைப்பதன் மூலம் இந்த LM35 இன் வேலையை உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறோம் அல்லது சாலிடரிங் ஸ்டேஷனில் தொடுவதை ஆய்வு செய்வது அதே டெம்ப்பெரேச்சர் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே நான் அதை இணைத்தேன் நீங்கள் அதை சரியாக பார்க்க முடியுமா நீங்கள் பார்க்கிறீர்கள் இது வெப்பமடையத் தொடங்கியது நெருக்கமாக அது 10 9 11 4 சரி 11 8 க்கு வந்துவிட்டது இப்போது வெப்ப நிலையம் சிறிது அதிக டெம்ப்பெரேச்சர்யில் அதிகபட்ச மின்னழுத்தத்தை அது 12 வோல்ட்டாகக் காட்டுகிறது அதாவது கெய்ன் 10 ஐ கருத்தில் கொண்டால் அது இப்போது 1200 சென்டிகிரேடில் உள்ளது இப்போது நான் இணைப்பை அகற்றிவிட்டேன் அது மெதுவாக கீழே வரத் தொடங்கும் ஏனெனில் கன்வெர்ட்டர்ன் குளிர் ரூம் டெம்ப்பெரேச்சர்க்கு வருகிறது எனவே இதன் மூலம் நாம் ஒரு டெம்ப்பெரேச்சர் சென்சாரின் செயல்பாட்டைக் காணலாம் அதே போல் நமது ADC அல்லது நாம் இணைக்கும் வேறு எந்த நிலைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்டுக்கு ஒரு டெம்ப்பெரேச்சர் சென்சாரை எவ்வாறு இன்டெர்பாஸிங் செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் நீங்கள் செயல்படுத்தும் ஆம்ப்ளிஃபையர் ஒரு இன்வெர்டிங் ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் உள்ளமைவு கெய்ன் 10 துடன் உள்ளது இத்துனுடன் ஒரு டெம்ப்பெரேச்சர் சென்சார் மற்றும் ஒரு சிக்னல் கண்டிஷனிங்கின் வேலை தெளிவாக புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் நாம் எந்த விதமான ADC களிலும் இன்டெர்பாஸிங் செய்வதற்க்கு அது முக்கியம்